வணக்கம் யாகி உதா லாஃ பீரியாடிக் மற்றும் ரிப்ஃலெக்டர் ஆண்டெனாக்கள் பற்றிய இன்றைய விரிவுரைக்கு வருக நாம் முதலில் யாகி உதாவுடன் தொடங்குவோம் பின்னர் லாஃ பீரியாடிக் ரிப்ஃலெக்டர் ஆண்டெனாக்கள் பற்றி பேசுவோம் எனவே யாகி உதா ஆண்டெனா ஒரு இயக்கப்படும் டைபோலை கொண்டுள்ளது அதை நீங்கள் இங்கே காணலாம் பின்னர் டைபோலின் பின்னால் ஒரு ரிப்ஃலெக்டர் உள்ளது அதன் பிறகு மறுபுறம் பல டேரைக்டர்ஸ் உள்ளது எனவே இந்த எல்லாவற்றின் நோக்கமும் என்ன இப்போது ஒரு டைபோல் ஆண்டெனாவில் ஒரு கதிர்வீச்சு முறை உள்ளது இது சர்வ திசை கதிர்வீச்சு முறை எனவே இது எல்லா திசையிலும் சமமாக கதிர்வீச்சு செய்யும் இருப்பினும் பல பயன்பாடுகள் உள்ளன கதிர்வீச்சு ஒரு குறிப்பிட்ட திசையில் மட்டுமே இருக்க வேண்டும் என்று விரும்பும் இடத்தில் எனவே இந்த குறிப்பிட்ட டைபோல் ஆண்டெனாவின் பின்னால் ஒரு ரிப்ஃலெக்டரை வைத்தால் என்ன நடக்கும் அந்த டைபோலிருந்து வரும் கதிர்வீச்சு ரிப்ஃலெக்டரிடமிருந்நு மீண்டும் ரிப்ஃலெக்ட் ஆகும் அது இந்த குறிப்பிட்ட திசையில் செல்லும் எனவே டைபோல் ஆண்டெனாவின் பின்னால் ஒரு ரிப்ஃலெக்டரை வைப்பதன் மூலம் இது 2 டைபோல் ஆண்டெனாவாக இருந்தால் கெயின் சுமார் 2 dB ஆக இருக்கும் இந்த குறிப்பிட்ட விஷயத்தின் பின்னால் ஒரு பிரதிபலிப்பானை தோராயமாக 4 என்ற இடத்தில் வைத்தால் கெயின் 5 dB வரிசையில் இருக்கும் ஏனெனில் இது முந்தைய மதிப்பை விட இரு மடங்கு ஆகும் இப்போது நீங்கள் ஒரு டேரைக்டரை வைத்தால் நாம் ஒரு டேரைக்டரை மட்டுமே வைத்திருக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம் இப்போது மொத்த அப்பெர்சர் 2 மடங்கு அதிகரிக்கும் என்பதை நீங்கள் காணலாம் எனவே கெயின் 3 dB ஆக அதிகரிக்கக்கூடும் எனவே 2 dB 3 dB 5 dB 5 dB 3 dB 8 dB இருப்பினும் நடைமுறையில் நாம் 8 db யைப் பெறவில்லை நடைமுறையில் நாம் 7 db க்கு அருகாமையில் பெறலாம் இருப்பினும் பல டேரைக்டரைகளை வைப்பதன் மூலம் ஆண்டெனாவின் கெயினை அதிகரிக்க முடியும் எனவே இந்த குறிப்பிட்ட கதிர்வீச்சு முறை என்ட் பயர் அரே கதிர்வீச்சு முறை என்றும் அழைக்கப்படுகிறது எனவே கதிர்வீச்சு முக்கியமாக இந்த குறிப்பிட்ட திசையில் உள்ளது எனவே முக்கிய பீம் இந்த குறிப்பிட்ட திசையில் இருப்பதை நீங்கள் காணலாம் அதன் ஒரு பகுதி இங்கே திரும்பிச் செல்கிறது ஏனென்றால் நாங்கள் எல்லையற்ற ரிப்ஃலெக்டரை வழங்கவில்லை ரிப்ஃலெக்டர் ஒரு எளிய கம்பி எனவே பின் கதிர்வீச்சு இன்னும் உள்ளது எனவே மற்றொரு அளவை வரையறுக்கிறோம் இது முன் முதல் பின் விகிதம் என அழைக்கப்படுகிறது எனவே இந்த மதிப்புடன் ஒப்பிடும்போது இந்த மதிப்பு எவ்வளவு சிறியது பொதுவாக முன் முதல் பின் விகிதம் 10 dB ஐ விட அதிகமாக இருக்க விரும்புகிறோம் எனவே பார்ப்போம் இந்த யாகி உதா ஆண்டெனா Yagi - Uda antenna கூறுகளுக்கான பொதுவான பரிமாணங்கள் யாவை எனவே நான் முதலில் ஃபீடர் லென்த்துடன் தொடங்குகிறேன் இப்போது நான் இங்கே உங்களுக்குக் காட்டியவை இவை வழக்கமாக புத்தகங்களில் கொடுக்கப்பட்டுள்ள மதிப்புகள் இருப்பினும் எங்கள் அனுபவத்தின் அடிப்படையில் இவை எனது பரிந்துரைக்கப்பட்ட மதிப்புகள் எனவே ஃபீடர் லென்த்தின் புத்தகத்தில் பரிந்துரைக்கப்பட்ட பொதுவாக மதிப்பு 0 47 முதல் 0 49 ஆகும் இருப்பினும் l d 0 48 λ என்று பரிந்துரைக்கிறேன் இங்கு d என்பது டைபோல் ஆண்டெனாவின் விட்டம் மற்றும் l என்பது டைபோலின் நீளம் எனவே நாம் d 0 47 λ என்று சொல்லலாம் நாம் d 0 02 λ எடுத்துக் கொண்டால் பின்னர் l 0 அதன் பிறகு ரிப்ஃலெக்டர் நீளம் பற்றி பேசுவோம் ஃபீடர் லென்த்தை feeder length விட ரிப்ஃலெக்டர் அதிகமாக இருக்க வேண்டும் எனவே இங்கே d இன் மதிப்பு என்ன என்பதைப் பொறுத்து நாம் ரிப்ஃலெக்டர் நீளத்தை 0 49 முதல் 0 51 வரை தேர்வு செய்யலாம் இது இந்த குறிப்பிட்ட நீளத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும் பின்னர் டேரைக்டரை பார்ப்போம் எனவே டேரக்டரின் நீளம் பொதுவாக 0 4 முதல் 0 45 வரை இருக்க பரிந்துரைக்கிறார்கள் எனவே நாம் கண்டறிந்தவை பொதுவாக டேரைக்டரின் 0 43 முதல் 0 44 நீளம் நல்ல கெயினை அளிக்கிறது ரிப்ஃலெக்டர்க்கும் ஃபிட் டைபோலுக்கும் இடையிலான இடைவெளியைப் பொருத்தவரை பொதுவாக இது 0 2 முதல் 0 25 வரை இருக்கும் இந்த குறிப்பிட்ட விஷயத்துடன் நான் உடன்படுகிறேன் டேரைக்டர் இடைவெளி அவர்கள் 0 3 முதல் 0 4l என பரிந்துரைத்துள்ளனர் அதேசமயம் எனது அனுபவம் பொதுவாக இது 0 25 முதல் 0 3l ஆக இருக்க வேண்டும் எனவே எலமென்ட் எண்ணிக்கை அதிகரிக்கும்போது டேரைக்டரைகளை என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் நீங்கள் பார்க்கலாம் ஒரு எலமென்ட் முதல் பதினொரு எலமென்ட் வரை டேரைக்டரைகளை நாம் காணலாம் அதிகரித்து வருகிறது ஆக நீங்கள் ஒரு எலமென்ட்க்கு பார்க்கலாம் இயக்கம் தோராயமாக 2dB ஆக இருக்கும் நீங்கள் இரண்டு எலமென்ட் எடுத்துக் கொண்டால் ஒரு டைபோல் ஆண்டெனா மற்றும் ஒரு ரிப்ஃலெக்டர் ஆண்டெனா பின்னர் இயக்கம் 5 dB வரிசையில் இருக்கும் நாம் மூன்று எலமென்ட் எடுத்துக் கொண்டால் தோராயமான இயக்கம் 8 dB ஆக இருக்கலாம் ஆனால் நான் குறிப்பிட்டபடி கெயின் இந்த குறிப்பிட்ட மதிப்பை விட 1 முதல் 2 dB வரை குறைவாக இருக்கும் எனவே தேவையைப் பொறுத்து நீங்கள் அதிக எண்ணிக்கையிலான எலமென்ட் எடுக்கலாம் இப்போது லாஃ பீரியாடிக் டைபோல் வரிசை ஆண்டெனா பற்றி பேசலாம் இங்கே யாகி உதா ஆண்டெனாவை விட நோக்கம் வேறுபட்டது யாகி உதா ஆண்டெனாவைப் பொறுத்தவரை ஆண்டெனாவின் டேரைக்டரை அதிகரிக்க முயற்சிக்கிறோம் அதேசமயம் அலைவரிசை ஒப்பீட்டளவில் குறைவாகவே உள்ளது இருப்பினும் லாஃ பீரியாடிக் யில் அலைவரிசைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது எனவே இங்கே டைபோல் ஆண்டெனாவின் அனைத்து பரிமாணங்களும் லாஃக் அடிப்படையில் வேறுபடுகின்றன எனவே உள்ளமைவு என்ன என்பதைப் பார்ப்போம் எனவே இங்கே நாம் ஒரு டைபோல் மற்றொரு டைபோல் மற்றொரு டைபோல் மற்றும் பலவற்றைக் கொண்டிருக்கிறோம் ஃபீடர் பொதுவாக மிகச்சிறிய டைபோல் பரிமாணங்களில் வழங்கப்படுகிறது எனவே ஃபீடர் இங்கே இணைக்கப்பட்டுள்ளதை நீங்கள் காணலாம் பின்னர் அனைத்து மாற்று எலமென்ட்ம் குறுக்கு முறையில் இணைக்கப்பட்டுள்ளன எனவே இதன் பொருள் இது என்று நாம் கருதினால் சொல்லலாம் எனவே இது இங்கு வரும் பின்னர் இங்கே செல்கிறது அதேசமயம் இதன் கழித்தல் இங்கே மேலே செல்கிறது எனவே இந்த குறிப்பிட்ட டைபோல் எலமென்ட் 1800 க்கு வெளியே கட்டம் கொடுக்கப்படுவதை நீங்கள் காணலாம் பின்னர் மற்றொரு எலமென்ட் கட்டத்திலிருந்து வெளியேறப்படுகிறது இது 1800 ஆகும் மீண்டும் இந்த முழு விஷயமும் ஒரு என்ட் பயர் ஆண்டெனாவாக செயல்படுகிறது எனவே இப்போது கதிர்வீச்சு முறை இந்த குறிப்பிட்ட திசையில் உள்ளது எனவே பிரதான பீம் இந்த குறிப்பிட்ட திசையில் இருப்பதைக் காணலாம் பின்புற கதிர்வீச்சு உள்ளது மீண்டும் முன் முதல் பின் விகிதம் முடிந்தவரை பெரியதாக இருக்க வேண்டும் இப்போது லாஃ பீரியாடிக் ஆண்டெனா விஷயத்தில் அனைத்து டைபோல் களும் உள் செலுத்தப்பட்டுள்ளது எனவே அதிர்வெண் அதிகரிக்கும் போது என்ன நடக்கும் எனவே மிகக் குறைந்த அதிர்வெண்ணில் என்ன நடக்கும் இந்த டைபோல் ரெசனண்டாக இருக்குமா அதிர்வெண் அதிகரிக்கும் போது இப்போது இந்த டைபோல் ரெசனண்டாக இருக்கும் பின்னர் இந்த டைபோல் ரெசனண்டாக இருக்கும் பின்னர் இந்த டைபோல் ஒரு ரெசனண்டாக இருக்கும் எனவே இதன் பொருள் என்னவென்றால் அதிர்வெண் அதிகரித்து வருவதால் என்ன நடக்கிறது டைபோல் ஆண்டெனாவின் செயலில் உள்ள பகுதி அடிப்படையில் சிறிய டைபோல் நோக்கி நகர்கிறது ஏன் சிறியது ஏனென்றால் அதிக அதிர்வெண்ணில் சிறிய டைபோல் ஒரு ரெசனண்ட் லென்த் போல செயல்படும் எனவே இந்த நீளங்களை எவ்வாறு வரையறுக்கிறோம் என்பதை இப்போது பார்ப்போம் எனவே பொதுவாக அளவிடுதல் ஃபேக்டர் வரையறுக்கப்படுகிறது இதுτRn1RnLn1Lndn1dnக்கு சமம் இங்கே அளவுருக்கள் எங்கே என்று பார்ப்போம் எனவே இது L1 என்று நீங்கள் கூறலாம் பின்னர் இது L2 L3 மற்றும் பல இங்கே உள்ள தூரம் Rn என்று சொல்லலாம் இது Rn 1 ஆக இருக்கும் எனவே Rn 1 நீங்கள் Rn ஐ விட சிறியதாக இருப்பதைக் காணலாம் எனவே τ எப்போதும் 1 ஐ விட சிறியதாக இருக்கும் இதேபோல் Ln1 இந்த பரிமாணமாகும் Ln இந்த பரிமாணமாக இருக்கும் எனவே மீண்டும் Ln1Ln சிறியதாக இருக்கும் இப்போது நீங்கள் உணரலாம் லாஃக் எங்கே படத்தில் வருகிறது நீங்கள் இருபுறமும் லாஃக் எடுத்தால் இப்போது என்ன நடக்கும் log τ log Rn1 log Rn எனவே ஒவ்வொரு முற்போக்கான பரிமாணமும் உண்மையில் log τ இன் ஃபேக்டர் மூலம் மாறுகிறது என்று நாம் கூறலாம் இங்கே அனைத்து பரிமாணங்களும் ஒரே பாணியில் வேறுபடுகின்றன மற்றொரு அளவை வரையறுப்போம் இது ஸ்பேஷ் ஃபேக்டர் ஸ்பேஷ் ஃபேக்டர்என்றால் என்னஎனவே ஸ்பேஷ் ஃபேக்டர் σdn2Ln இப்போது dn எங்கே என்று பார்ப்போம் எனவே dn இது எங்காவது இருப்பதை நீங்கள் உண்மையில் காணலாம் எனவே இந்த குறிப்பிட்ட புள்ளியின் மையத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அது dn 2 மற்றும் அது நீளத்தால் வகுக்கப்படுகிறது எனவே அடிப்படையில் இது கொடுக்கப்பட்ட வரிசைக்கான ஸ்பேஷ் ஃபேக்டர் என வரையறுக்கிறது இங்கே லாஃ பீரியாடிக் டைபோல் ஆண்டெனா விற்கான வடிவமைப்பு வளைவு எங்களிடம் உள்ளது எனவே இங்கே என்ன இருக்கிறது என்பதைப் பார்ப்போம் எனவே பல நிலையான டைரக்டவிட்டி வளைவுகள் உள்ளன எனவே இந்த குறிப்பிட்ட வளைவு டைரக்டவிட்டில் நீங்கள் எந்த புள்ளியையும் எடுத்துக் கொண்டாலும் அது நிலையானதாக இருக்கும் எனவே இப்போது இங்கே என்ன இருக்கிறது இந்த அச்சு அச்சுடன் சேர்ந்து அளவிடுதல் ஃபேக்டர் வழங்கப்படுகிறது இங்கே குறிப்பிடப்பட்டிருப்பது என்னவென்றால் இந்த புள்ளியிடப்பட்ட வரியுடன் நீங்கள் புள்ளியை எடுத்துக் கொண்டால் அது சிக்மாவின் உகந்த மதிப்பையும் அதற்கேற்ப டிஎயு மதிப்பையும் தரும் எனவே 7 5dB யின் டைரக்டவிட்டி ஆண்டெனாவை வடிவமைக்க விரும்புகிறோம் என்று ஒரு வழக்கை எடுத்துக் கொள்வோம் எனவே இது 7 5 dB க்கான டைரக்டிவிட்டி வளைவு என்பதை நீங்கள் காணலாம் இந்த புள்ளியிடப்பட்ட அச்சில் இந்த உகந்த புள்ளியை நாங்கள் எடுத்துக் கொண்டால் நீங்கள் இங்கே கோட்டை வரைந்தால் இது 0 8 இங்கே உள்ளது 0 84 இங்கே உள்ளது எனவே 0 82 ஐ விட சற்று அதிகமாக உள்ளது அதற்கேற்ப கிடைமட்ட கோட்டை வரைகிறோம் இது 0 14 முதல் 0 16 வரை இருப்பதை நீங்கள் காணலாம் எனவே இது சுமார் 0 15 என்று சொல்லலாம் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் எனவே புத்தகத்தில் பொதுவாக இதை டைரக்டிவிட்டி வளைவு என்று எழுதுவார்கள் அல்லது சில புத்தகங்கள் இதை நிலையான கெயின் வளைவுகளாக எழுதுகின்றன எவ்வாறாயினும் எங்கள் அனுபவத்தின் அடிப்படையில் கெயின் பொதுவாக இந்த மதிப்பை விட 1 dB குறைவாக இருக்கும் எனவே இதன் பொருள் நீங்கள் கெயின் 6 5 dB என்று விரும்பினால் இந்த குறிப்பிட்ட வளைவை இங்கே தேர்வு செய்யலாம் நீங்கள் 8 dB கெயின் விரும்பினால் இந்த குறிப்பிட்ட வளைவை இங்கே தேர்வு செய்ய வேண்டும் எனவே இப்போது ஒரு வடிவமைப்பு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் எனவே 54 மெகா ஹெர்ட்ஸ் முதல் 216 மெகா ஹெர்ட்ஸ் வரை ஒரு லாஃ பீரியாடிக் டைபோல் ஆண்டெனாவாக வரிசையின் வடிவமைப்பு உதாரணத்தை நாங்கள் எடுத்து வருகிறோம் விரும்பிய கெயின் 6 5 dBi க்கு சமம் என்று சொல்லலாம் இப்போது சமமான கெயின் நான் குறிப்பிட்டது போல 7 5 dBi டைரக்டவிட்டிக்கு சமமான உகந்த τ மற்றும் σ இன் மதிப்புகளைத் தேர்வுசெய்து 1 dB இழப்பைக் கருதி எனவே முந்தைய வளைவுகளிலிருந்து டிஎயு மற்றும் சிக்மாவின் இந்த மதிப்புகளை நாம் படிக்கலாம் எனவே τ 0 822 மற்றும் σ 0 எனவே இங்கிருந்து டைபோல் ஆண்டெனாவாக வரிசையின் கோணத்தையும் நாம் கணக்கிடலாம் எனவே எல்லா டைபோல் யையும் நீங்கள் பார்த்தால் முந்தைய ஸ்லைடை மட்டும் பார்ப்போம் எனவே இது a எனவே இதை நாம் உண்மையில் a கண்டுபிடிக்கலாம் எனவே α இன் மதிப்பை நாம் எவ்வாறு கண்டுபிடிப்பது எனவே இது போன்ற கோட்டை வரைந்தால் இது α 2 ஆக இருக்கும் எனவே tan α 2 ஐ இந்த நீளம் இந்த குறிப்பிட்ட தூரம் என பிரிக்கலாம் எனவே இந்த குறிப்பிட்ட நீளம் Rn க்கு சொல்லலாம் டைபோல் நீளம் Ln ஆக இருக்கும் எனவே அதில் பாதி Ln 2 ஆக இருக்கும் எனவே tan α 2 Ln 2 Rn ஆக இருக்கும் எனவே இந்த குறிப்பிட்ட வெளிப்பாட்டால் வழங்கப்பட்ட α இன் மதிப்பை இப்போது நாம் கணக்கிடலாம் மேலும் α இன் மதிப்பை இங்கே காணலாம் எனவே இப்போது எல்பிடிஏ வடிவமைப்பைத் தொடரலாம் எனவே முதலில் நாம் என்ன செய்கிறோம் மிகக் குறைந்த அதிர்வெண்ணுடன் தொடர்புடைய மிக நீளமான டைபோல் யின் நீளத்தைக் காணலாம் எனவே மிக நீளமான டைபோல் யின் நீளம் தோராயமாக 0 5 மடங்கு λL எடுத்துக் கொள்ளப்படுவதை இங்கே காணலாம் L மிகக் குறைந்த அதிர்வெண்ணுடன் ஒத்துள்ளது இல்லையெனில் λ மிகப்பெரியது சரி எனவே இந்த சின்னங்கள் முக்கியமாக குறைந்த அல்லது மேல் அதிர்வெண்களுக்கானவை 200 க்குள் l d ஐ 0 48 λ க்கு சமமாக தேர்வு செய்ய வேண்டும் என்று நான் குறிப்பிட்டிருந்தேன் பிறகு நான் ஏன் L1 ஐ 0 5 λ ஆக எடுத்துக்கொள்கிறேன் நீங்கள் L1 d 0 48l ஐ எடுக்கலாம் ஆனால் இந்த வெளிப்பாடு கூட செல்லுபடியாகும் அதாவது நாங்கள் பிராட்பேண்ட் ஆண்டெனாவை வடிவமைக்கிறோம் எனவே அதிர்வெண்ணில் சிறிய விலகல் எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாது எனவே 54 மெகா ஹெர்ட்ஸ் l 5 55 மீட்டர் எனவே இந்த நீளம் 2 78 மீட்டராக வெளிவருகிறது இதேபோல் 216 மெகா ஹெர்ட்ஸுடன் தொடர்புடையது Ln நீளம் 0 694 மீட்டராக வெளிவருகிறது இப்போது எலமென்ட்களுக்கிடையேயான அனைத்து நீளங்களையும் நாம் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே அந்த அளவிடுதல் ஃபேக்டர் யைப் பயன்படுத்தி மற்ற எலமென்ட்கள் கணக்கீட்டைத் தொடங்குகிறோம் எனவே நாங்கள் தொடங்குகிறோம் 2 78 மீட்டர் எனவே L1 இது எனவே L2 என்னவாக இருக்கும் டிஎயு முறை L1 எனவே இங்கே பெறுகிறோம் பின்னர் L3 டிஎயு முறை L2 ஆக இருக்கும் இந்த குறிப்பிட்ட செயல்முறையை தொடர்ந்து செய்யுங்கள் இந்த நீளத்தை இந்த குறிப்பிட்ட நீளத்தை விட சிறியதாக இருக்கும் இடத்தை அடையும் வரை தயவுசெய்து இங்கே நிறுத்த வேண்டாம் இந்த குறிப்பிட்ட எலமென்டை சரி செய்யுங்கள் எனவே இப்போது நீங்கள் காணலாம் இந்த குறிப்பிட்ட லாஃ பீரியாடிக் வரிசையை வடிவமைக்க மொத்தம் 9 எண்ணிக்கையிலான டைபோல் ஆண்டெனாக்கள் தேவை இந்த குறிப்பிட்ட வெளிப்பாட்டைப் பயன்படுத்தி எலமென்ட்களுக்கு இடையிலான இடைவெளியைக் காணலாம் பின்னர் இந்த குறிப்பிட்ட மதிப்பை இங்கே அறிந்தவுடன் இந்த நீள மதிப்புகளைப் பயன்படுத்தி d இன் வெவ்வேறு மதிப்புகளைக் காணலாம் எனவே இந்த குறிப்பிட்ட வடிவமைப்பின் முடிவைப் பார்ப்போம் எனவே இது கெயுனுக்கு எதிராக அதிர்வெண் என்பதை நீங்கள் காணலாம் இது வி ஆர் மற்றும் அதிர்வெண் எனவே இந்த வி ஆர் 2 க்கும் குறைவாக இருப்பதை காணலாம் இப்போதுகெயினை பார்ப்போம் இங்கே குறைந்த அதிர்வெண்ணில் கெயினை ஒப்பீட்டளவில் சிறியது அதேசமயம் அதிக அதிர்வெண்ணில் கெயின் அதற்கான காரணம் மிக நீளமான டைபோல் எலமென்ட்க்கு பின்னால் உள்ளது இது எதுவும் பிரதிபலிக்கவில்லை எனவே என்ன நடக்கிறது மிக நீளமான டைபோல் இப்படி கதிர்வீச்சு செய்யும் மேலும் பிரதிபலிக்க எதுவும் இல்லை எனவே கெயின் சிறியது எனவே உண்மையில் நீங்கள் உண்மையில் ஒரு ரிப்ஃலெக்டரை மிக நீளமான டைபோல் க்கு பின்னால் வைக்க பரிந்துரைக்கிறேன் அதற்கு இந்த முழு கெயின் வளைவும் மேம்படும் உண்மையில் இங்கிருந்து தொடங்குவதற்குப் பதிலாக இந்த வளைவின் பின்னால் ஒரு ரிப்ஃலெக்டர் ரை வைத்தால் அது கிட்டத்தட்ட இங்கிருந்து தொடங்கும் பின்னர் இது இங்கே இப்படி நகரும் இதனால் நீங்கள் விரும்பிய அலைவரிசையை விட நிலையான கெயினை வழங்கும் இப்போது அடுத்த உள்ளமைவுக்கு செல்லலாம் எனவே கார்னர் ரிப்ஃலெக்டர் ஆண்டெனாவுடன் தொடங்குவோம் எனவே கார்னர் ரிப்ஃலெக்டர் ஆண்டெனா இங்கே உள்ள இரண்டு உலோக தகடுகளுக்கு இடையில் அதன் α ஆல் வரையறுக்கப்படுகிறது இப்போது பொதுவாக இந்த உலோக தகடுகள் ஒவ்வொரு பிரிவின் உயரத்தையும் நீளத்தையும் வரையறுக்கின்றன எனவே புத்தகத்தில் உள்ள பெரும்பாலான வழித்தோன்றல்கள் h என்பது முடிவிலி என்றும் l முடிவிலி என்றும் கருதுகிறது இருப்பினும் நடைமுறையில் அது ஒருபோதும் இருக்காது எனவே சில நடைமுறை உதவிக்குறிப்புகளை இங்கே தருகிறேன் இப்போது ஃபீட் டைபோல் எலமென்ட் λ 2 க்கு சமமான நீளத்தைக் கொண்டிருப்பதாகக் கருதி பின்னர் உயரத்தை ஏறக்குறைய λ ஆக எடுத்துக் கொள்ளலாம் λ ஐ விட பெரியதாக எடுக்க வேண்டிய அவசியமில்லை இந்த நீளம் l ஐப் பொருத்தவரை இந்த குறிப்பிட்ட α ஐப் பொறுத்து பொதுவாக இந்த நீளம் λ l முதல் λ l வரை இருக்கலாம் இப்போது இந்த குறிப்பிட்ட உள்ளமைவைப் பயன்படுத்துவதற்கு பதிலாக வயர் கிரிட் ஏற்பாட்டைப் பயன்படுத்தலாம் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை நாங்கள் ஏன் பயன்படுத்துகிறோம் என்பதை முதலில் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது இந்த குறிப்பிட்ட ஆண்டெனா கூரையில் பொருத்தப்பட்டிருந்தால் காற்றின் காரணமாக என்ன நடக்கும் காற்று ஏற்றுதல் நிறைய இருக்கும் எனவே இந்த திசையிலிருந்து காற்று வருகிறதென்றால் ரிப்ஃலெக்டர் ஆண்டெனாக்கள் இப்படி வைக்கப்பட்டுள்ளன என்று எடுத்துக் கொண்டால் ஆண்டெனாவில் அதிக அழுத்தம் இருக்கும் இருப்பினும் இந்த வயர் கிரிட் ஏற்பாட்டைப் பயன்படுத்தினால் இதைப் பயன்படுத்துவதற்குப் பதிலாக என்ன நடக்கும் மிகச் சிறிய காற்று ஏற்றுதல் இருக்கும் இந்த வயர் கிரிட் ஏற்பாடுகளுக்கு இடையில் என்ன இடைவெளி இருக்க வேண்டும் என்ற கேள்வி வருகிறது எனவே நான் உங்களுக்குச் சொல்வேன் பொதுவாக g இன் இந்த மதிப்பு λ 4 ஐ விட குறைவாக இருக்க வேண்டும் இருப்பினும் இந்த மதிப்பை λ10 ஆகவும் எடுத்துக்கொள்ளளாம் மற்றும் முழுமையான குறிப்பிட்ட அதிகபட்சம் மதிப்பு λ4 ஆகும் மேலும் ஒருபோதும் இந்த 2 யும் λ 4 ஐ விட அதிகமாக பிரிக்க வேண்டாம் மேலும் இந்த நீளத்தை λ10 ஐ விட சிறியதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை இப்போது அடுத்த பகுதி வருகிறது இந்த கம்பிகளை காற்றில் நிறுத்தி வைக்க முடியாது எனவே உங்களுக்கும் ஒரு துணை அமைப்பு தேவை எனவே இங்கே நான் ஒரே ஒரு துணை அமைப்பை மட்டுமே காட்டியுள்ளேன் ஆனால் ஒருவர் இதைப் போன்ற பல அமைப்பு கொண்டிருக்கலாம் எனவே இந்த குறிப்பிட்ட உள்ளமைவின் அடிப்படை நன்மை காற்று ஏற்றுதல் குறைவாக இருக்கும் ஆண்டெனாவின் மொத்த எடையும் குறைவாக இருக்கும் இருப்பினும் வெர்டிகல்லி போலாரிஸிடு ஆண்டெனாவிற்கு மட்டுமே இந்த ஏற்பாடு நல்லது ஹாரிசாண்டல்லி போலாரிஸிட் ஆண்டெனாவிற்கு இந்த ஏற்பாட்டை எடுக்க வேண்டாம் எனவே இப்போது கார்னர் ரிப்ஃலெக்டர் ஆண்டெனாக்கள் இடையில் வெவ்வேறு கோணங்கள் இருந்தால் என்ன ஆகும் என்று பார்ப்போம் எனவே கார்னர் கோணத்தை 900 க்கு சமமாக இருப்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கொள்வோம் எனவே இது கார்னர் ரிப்ஃலெக்டர் ஆண்டெனாவின் மேல் பார்வை எனவே மேலே இருந்து பார்த்தால் நாம் கோட்டை மட்டுமே பார்ப்போம் டைபோல் ஆண்டெனாவாக நுனியை மட்டுமே பார்க்க முடியும் எனவே இந்த குறிப்பிட்ட விஷயத்தை இந்த குறிப்பிட்ட திசையை நோக்கி செல்லும் கரண்ட் என நாம் எடுத்துக் கொள்ளாவிட்டால் அதை இங்கே ஒரு அம்புக்குறியாகக் குறிக்கிறோம் எனவே நாம் புள்ளியைக் காண்கிறோம் இப்போது இந்த உலோகத் தகடு காரணமாக ஒரு ரிப்ஃலெக்சன் இருக்கும் எனவே படம் வடிவமாக இருக்கும் படம் எதிர் திசையில் இருக்கும் சற்று யோசித்துப் பாருங்கள் நீங்கள் ஒரு கண்ணாடியின் முன் நின்றால் உங்கள் வலது கை என்ன நடக்கிறது என்பது கண்ணாடியில் இடது கை போலவும் இடது கை கண்ணாடியில் வலது கை போலவும் தெரிகிறது சரியாக அதே வழியில் எனவே இங்கே செல்லும் இந்த குறிப்பிட்ட கரண்ட் அது காகிதம் உள்ளே செல்லும் என்று தோன்றும் அதனால் அது குறுக்கு என காட்டப்படுகிறது இதேபோல் இந்த குறிப்பிட்ட தட்டுக்கு இங்கே ஒரு குறுக்குவெட்டு இருக்கும் இப்போது இந்த குறிப்பிட்ட விஷயத்தை எவ்வாறு உருவாக்குவது இதை சற்று வித்தியாசமான முறையில் கற்பனை செய்யலாம் எனவே இந்த முழு விஷயமும் இப்படி நீட்டிக்கப்பட்டுள்ளது என்பதைப் பற்றி யோசித்துப் பாருங்கள் இந்த முழு விஷயமும் இங்கே இப்படி நீட்டிக்கப்பட்டுள்ளது எனவே அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் இது இங்கே இவ்வாறு நீட்டிக்கப்பட்டு இது நீட்டிக்கப்பட்டால் இந்த குறிப்பிட்ட விஷயத்தின் காரணமாக படம் உருவாகும் என்று நீங்கள் உண்மையில் கற்பனை செய்யலாம் அது இங்கே வரும் இதேபோல் இதன் காரணமாக படம் உருவாகும் இது இங்கே வரும் எனவே α 90 டிகிரிக்கு சமமான மொத்தம் மூன்று படங்கள் இருக்கும் α 600 என்றால் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் எனவே மீண்டும் இங்கே ஒரு புள்ளி இருந்தால் அதற்கு ஒரு குறுக்கு இருக்கும் அதற்கு இங்கே ஒரு குறுக்கு இருக்கும் இப்போது இது மீண்டும் இப்படியே போவதை நீங்கள் மீண்டும் கற்பனை செய்கிறீர்கள் இது இங்கே இப்படியே செல்கிறது பின்னர் இந்த விஷயத்தின் காரணமாக படங்கள் இருக்கும் எனவே எங்களுக்கு புள்ளி குறுக்கு புள்ளி குறுக்கு புள்ளி குறுக்கு உள்ளது எனவே இப்போது மொத்தம் 5 படங்கள் இருக்கும் எனவே இந்த கருத்தை σ இன் எந்த மதிப்புக்கும் நீட்டிக்க முடியும் பின்னர் இந்த குறிப்பிட்ட வெளிப்பாட்டைப் பயன்படுத்தி n படங்களின் எண்ணிக்கையைக் காணலாம் இது 360 α 1 ஆகும் இங்கு α 900 36090 4 4 1 3 படங்கள் இப்போது ஒருவர் உண்மையில் அதை கற்பனை செய்யலாம் சிறிய கோணத்தில் எங்களிடம் அதிகமான படங்கள் உள்ளன அதாவது அதிக எண்ணிக்கையிலான ஆண்டெனா அரே எலமென்ட் எனவே α குறைகிறது n அதிகரிக்கிறது எனவே கெயின் அதிகரிக்கிறது நீங்கள் சற்று வித்தியாசமாகவும் சிந்திக்கலாம் இந்த குறிப்பிட்ட டைபோல் ஆண்டெனா இது இல்லாதிருந்தால் அது எல்லா திசையிலும் கதிர்வீச்சாக இருந்திருக்கும் ஆனால் இப்போது இங்கே இந்த குறிப்பிட்ட ரிப்ஃலெக்டரின் காரணமாக என்ன நடக்கும் இந்த ரிப்ஃலெக்சன் அனைத்தும் இந்த குறிப்பிட்ட திசையில் செல்லும் மேலும் ஒரு குறிப்பிட்ட பீம் உண்மையில் இந்த குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமே உருவாகும் எனவே இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் கற்றை α 600 க்குள் மட்டுப்படுத்தப்படுவதை நீங்கள் காணலாம் இங்கே கற்றை ஒப்பீட்டளவில் அகலமாக இருக்கும் எனவே α குறைவதால் இந்த உலோகத் தகடுகள் நெருங்கி வருகின்றன என்பதை நாம் பொதுமைப்படுத்தலாம் எனவே கதிர்வீச்சு இந்த குறிப்பிட்ட குறுகிய பிராந்தியத்தில் மட்டுமே மட்டுப்படுத்தப்படும் எனவே பீம் சக்தி பாதி குறையும் இதனால் அதிக கெயின் கிடைக்கும் இப்போது அடுத்த உள்ளமைவைப் பற்றி பேசுவோம் இது பாரபோலிக் ரிப்ஃலெக்டர் ஆண்டெனா ஆகும் எனவே அடிப்படையில் ஒரு பாரபோலிக் ரிப்ஃலெக்டர் ஆண்டெனா என்பது ஒரு டிஷ் ஆண்டெனா போன்றது நீங்கள் பல்வேறு இடங்களில் பார்த்திருக்கலாம் எனவே பொதுவாக ஒரு டிஷ் ஆண்டெனாவில் இந்த குறிப்பிட்ட டிஷ் ஆண்டெனாவின் மைய புள்ளியில் வேறு சில ஆண்டெனா இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் இப்போது பெரும்பாலான நேரங்களில் இது உண்மையில் ஒரு பரவளைய வடிவத்தைத் தவிர வேறில்லை எனவே இங்கே ஒரு பரவளைய வடிவத்தைப் பற்றி சிந்தித்துப் பாருங்கள் பின்னர் இந்த பரவளைய வடிவத்தை ஒரு முழுமையான வட்டத்தை உருவாக்க நீங்கள் சுழற்றுகிறீர்கள் எனவே டிஷ் ஆண்டெனா இங்கே ஒரு வட்டம் போல இருக்கும் இந்த குறிப்பிட்ட புள்ளியிலிருந்து நாம் பார்த்தால் இல்லையெனில் அது ஒரு ஆழத்தைக் கொண்டுள்ளது மேலும் இந்த குறிப்பிட்ட விஷயம் ஒரு பரவளைய பாணியில் மாறுபடும் உங்கள் உயர்நிலைப் பள்ளியை நீங்கள் நினைவு கூர்ந்தால் பாரபோலாவுக்கு OP PQ நிலையானது என்பதை நாங்கள் அறிவோம் இந்த புள்ளிகள் எங்கே என்று பார்ப்போம் எனவே இது o இது இந்த குறிப்பிட்ட பாரபோலிக் ரிப்ஃலெக்டர் மைய புள்ளியாகும் எனவே அலை இங்கிருந்து செல்கிறது பின்னர் மீண்டும் ரிப்ஃலெக்ட் ஆகிறது எனவே இது OP PQ ஆக இருக்கும் இதேபோல் இந்த அலை இங்கே செல்கிறது என்று நாம் கூறலாம் எனவே இந்த தூரம் என்ன இது f மற்றும் பின்னர் மீண்டும் இங்கு வருகிறது அது 2f க்கு சமமாக இருக்கும் எனவே நாம் பொதுவாக OP இல் எழுதலாம் P இந்த குறிப்பிட்ட பரபோலாவின் எந்த புள்ளியாகவும் இங்கே ரிப்ஃலெக்ட் க்கப்படலாம் இங்கே எந்த புள்ளி Q ஆகவும் இருக்கலாம் எனவே OP PQ 2f க்கு சமம் என்று சொல்லலாம் இப்போது OP என்றால் என்ன என்று பார்ப்போம் எனவே நீங்கள் பார்க்க முடியும் அதன் தோற்றம் இங்கே வரையறுக்கப்பட்டுள்ளது எனவே இந்த தூரம் r' கோடுக்கு சமம் இது OP க்கு சமம் இந்த தூரம் PQ என்பது கோடு காஸ் தீட்டா cosθ கோடு மூலம் பெருக்கப்படும் r' கோடு தவிர வேறில்லை எனவே இது θ' எனவே இந்த கோணம் இங்கே θ' சமமாக இருக்கும் எனவே இதை இப்போது எளிமைப்படுத்தலாம் OP என்பது r ' PQ r' cos q ' எனவே r2f1cos θ 2f1cos22 1fsec22 எனவே இது பரவளையத்தின் சமன்பாடு இது θ'≤ θ0' க்கு செல்லுபடியாகும் எனவே θ0 என்பது கோணம் இது பரவளைய ரிப்ஃலெக்டர் ஆண்டெனாவின் நுனியில் உள்ளது பரவளைய டிஷ் ஆண்டெனாவின் விட்டம் அடிப்படையில் θ0 ஐ வரையறுக்கலாம் எனவே விட்டம் இங்கே சிறியதாக உள்ளது பரவளைய ரிப்ஃலெக்டர் ஆண்டெனா விட்டம் சிறியதாக எடுக்கப்படுகிறது எனவே நாம் tan θ0 ஐ எவ்வாறு எழுத முடியும் எனவே tan θ0 tan 0 Z0 எனவே இப்போது நாம் ஒரு பரவளைய பிரதிபலிப்பு ஆண்டெனாவை எவ்வாறு வடிவமைக்க முடியும் கெயினை எவ்வாறு கண்டுபிடிப்பது மற்றும் பிரதிபலிப்பு ஆண்டெனாவின் அப்பெர்சர் செயல்திறன் ஆகியவற்றைப் பார்ப்போம் எனவே நாங்கள் வடிவமைப்போடு தொடங்குவோம் பின்னர் வெவ்வேறு சொற்களை இங்கே கூறுவேன் எனவே 4 ஜிகாஹெர்ட்ஸில் 40 dB யின் ஆதாயத்திற்காக ஒரு பரவளைய ரிப்ஃலெக்டர் ஆண்டெனாவை வடிவமைக்க வேண்டும் 7 என்று வைத்துக் கொள்ளுங்கள் உண்மையில் 0 7 மிகவும் நல்ல அப்பெர்சர் செயல்திறன் என்று கருதப்படுகிறது உண்மையில் மோசமாக வடிவமைக்கப்பட்ட ரிப்ஃலெக்டர் ஆண்டெனா 0 4 அல்லது 0 5 அப்பெர்சர் செயல்திறனைக் கொண்டிருக்கக்கூடும் எனவே விட்டம் எவ்வாறு கண்டுபிடிக்க முடியும் என்பதை இப்போது பார்ப்போம் விரும்பிய ஆதாயம் 40 dB ஆகும் இது 10000 மற்றும் λ c f ஆக வெளிவருகிறது இங்கே நான் c 3 1010 cm s என்று எழுதியுள்ளேன் நீங்கள் 3 108 மீ வி போன்றவற்றை நன்கு அறிந்திருக்கலாம் ஆனால் நாங்கள் அதை செ மீ ஆக மாற்றியுள்ளோம் எனவே இது 3 1010 செ மீ வி அதிர்வெண் 4 ஜிகாஹெர்ட்ஸ் 4 109 λ 7 5 செ எனவே பரவளைய டிஷ் ஆண்டெனாவின் கெயின் εap Πdλ2ஆல் வழங்கப்படுகிறது இதை முந்தைய சொற்பொழிவுகளில் நான் கொடுத்தேன் எனவே அடிப்படையில் இந்த முழு விஷயமும் 4Πa λ 2 க்கு சமம் இங்கு a Π d24 எனவே இப்போது நாம் கெயினை 1000 என பிரதியிட்டால் Gainab2→10000 7d7 52 d 285 3 செ மீ 2 853 மீ இப்போது மற்றொரு எடுத்துக்காட்டுக்கு தேவையான கெயின் 60 dB யாக இருந்தால் அதனுடன் தொடர்புடைய எண் மதிப்பு 106 ஆக இருக்கும் என்று வைத்துக்கொள்வோம் இந்த மதிப்பை இந்த குறிப்பிட்ட வெளிப்பாட்டில் மாற்றினால் d 10 மடங்கு அதிகரிக்கும் இதன் விளைவாக கெயின் 100 மடங்கு அதிகரிக்கும் எனவே 2 853 க்கு பதிலாக இப்போது 28 53 மீட்டராக மாறும் எனவே நீங்கள் உண்மையில் கற்பனை செய்யலாம் 60 dB யின் கெயினை உணர உங்களுக்கு மிகப் பெரிய டிஷ் ஆண்டெனா தேவை உலகில் இருக்கும் பெரிய ரிப்ஃலெக்டர் ஆண்டெனாக்களை இப்போது உங்களுக்குக் காட்ட விரும்புகிறேன் எனவே வெவ்வேறு ரிப்ஃலெக்டர் ஆண்டெனாவின் எடுத்துக்காட்டுகள் இங்கே எனவே எங்களிடம் உள்ளதை உங்களுக்குச் சொல்ல இங்கே சென்டிமீட்டரில் ஒரு அலைநீளம் உள்ளது இது கெயின் இன் dB எனவே 10 செ மீ 3 ஜிகாஹெர்ட்ஸுடன் ஒத்திருக்கும் 1 செ மீ 30 ஜிகாஹெர்ட்ஸுடன் ஒத்திருக்கும் இவை உலகில் கிடைக்கும் வெவ்வேறு ரிப்ஃலெக்டர் ஆண்டெனாக்கள் எனவே இந்த குறிப்பிட்ட ஆண்டெனாவை இங்கே பாருங்கள் இது 305 மீ விட்டம் கொண்டது இது ஒரு பெரிய ஆண்டெனா இங்கே இது 215 மீ விட்டம் கொண்டது அவற்றின் கெயின் மிகப் பெரியது என்பதை நீங்கள் காணலாம் இவை ஆண்டெனாக்கள் அவை குறைந்த அலைநீளத்துடன் தொடர்புடைய அதிக அதிர்வெண்ணில் வடிவமைக்கப்பட்டுள்ளன எனவே மிகப் பெரிய ஆதாயங்களை உணர உலகில் மிகப் பெரிய ஆண்டெனாக்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன என்பதை இங்கே காணலாம் 60 dB இந்த எண்ணைப் பற்றி இங்கே நீங்கள் சிந்திக்கலாம் இது 106 கெயினிற்க்கு சமம் நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள் இந்த குறிப்பிட்ட வரி 70 dB கெயினுடன் ஒத்துள்ளது 70 dB கெயின் 1 கோடி அல்லது 10 106 ஐ குறிக்கிறது இந்த குறிப்பிட்ட ரிப்ஃலெக்டர் ஆண்டெனாக்களைப் பயன்படுத்துவதன் மூலம் மிகப் பெரிய கெயினை நீங்கள் உண்மையில் உணர முடியும் உண்மையில் மிக உயர்ந்த கெயின் ஆண்டெனாவை உணர ஒரே ஒரு தேர்வு மட்டுமே உள்ளது அதாவது ரிப்ஃலெக்டர் ஆண்டெனாக்களைப் பயன்படுத்துவது இப்போது இந்த குறிப்பிட்ட விஷயத்தை முடிக்க இந்த எம்டிடி பாடநெறியில் சுமார் ஆறு 30 நிமிட விரிவுரையில் ஆண்டெனா தலைப்புகளை நான் உள்ளடக்கியுள்ளேன் என்பதைக் குறிப்பிட விரும்புகிறேன் ஆண்டெனா பாடத்திட்டத்தில் அறுபது 30 நிமிட விரிவுரைகளை என் எல் மூலம் பதிவு செய்துள்ளேன் ஆகையால் இந்த ஆறு 30 நிமிடங்கள் பற்றி நீங்கள் உண்மையில் யோசித்தால் இது நான் ஆண்டெனாஸ் பாடநெறி NPTEL மூலம் பதிவு செய்தவற்றில் பத்தில் ஒரு பங்கு நீங்கள் உண்மையிலேயே சிந்திக்கலாம் ஒரு திரைப்படத்தின் பெரிய டிரெய்லரை நான் உங்களுக்குக் காட்டியுள்ளேன் எனவே மேலும் விரிவான தகவலுக்கு இந்த வீடியோக்களைப் பார்க்கவும் மேலும் நானும் எனது இரண்டு பிஎச்டி மாணவர்களும் எழுதிய E புத்தகத்தையும் நீங்கள் பார்க்கலாம் புத்தகத்தின் பெயர் ஆண்டெனாஸ் கருத்து மற்றும் வடிவமைப்பு இந்த குறிப்பிட்ட இணைப்பிலிருந்து இலவசமாக இந்த விஷயத்தை இங்கே பதிவிறக்கம் செய்யலாம் இந்த குறிப்பிட்ட இணைப்பின் எ எம் குறியீடு ஐஐடி பம்பாயில் உள்ள ஆண்டெனா மைக்ரோவேவ் ஆய்வகத்தை குறிக்கிறது மேலும் இந்த ஏசிடி ஆண்டெனாக்கள் மற்றும் கருத்து வடிவமைப்பை குறிக்கிறது எனவே இந்த குறிப்பிட்ட E புத்தகத்தைப் படித்து மகிழுங்கள் மற்றும் இந்த என் எல் பாடநெறி மூலம் ஆண்டெனாக்களின் பெரிய பதிப்பைப் பார்த்து மகிழுங்கள் மிக்க நன்றி